வணக்கம் இந்த வகுப்பில் நாம் ஃபெரோ எலக்ட்ரிக் நிகழ்வை நானோஸ்கேலின் சூழலில் பார்க்கப் போகிறோம் இந்த வகுப்புகள் அனைத்திலும் நாம் பார்த்தது போல நானோஸ்கேலுக்கு செல்லும்போது வெவ்வேறு மெட்டீரியல் பண்புகள் உண்மையில் நமக்கு மிகவும் சுவாரஸ்யமான விருப்பங்களைத் தருகின்றன ஆகையால் நானோஸ்கேலுக்குச் செல்லும் சில விஷயங்களைச் செய்ய நமக்கு உதவ பல்வேறு வழிகளில் பொருளைக் கையாளுவதை முடிக்கிறோம் எனவே இந்த வகுப்பில் நமக்கான கற்றல் நோக்கங்களைப் பார்ப்போம் அல்லது நானோசைஸ் செய்யப்பட்ட ஃபெரோஎலக்ட்ரிக்ஸின் பயன்பாட்டைப் பார்ப்போம் எனவே நானோசைஸ் செய்யப்பட்ட ஃபெரோஎலக்ட்ரிக்ஸை கொண்டிருப்பதற்கு ஏதேனும் யுட்டிலிட்டி இருக்கும் பயன்பாட்டு தொழில்நுட்ப வாரியான டொமைன் என்ன அத்தகைய நானோசைஸ் செய்யப்பட்ட ஃபெரோஎலக்ட்ரிக்ஸை தயாரிப்பதில் உள்ள சவால்கள் என்ன என்பதையும் நாம் பார்ப்போம் நானோ அளவிலான துகள்களைப் பெற பல வழிகள் உள்ளன அவற்றை இந்த வகுப்பின் வழியாக நாம் பார்ப்பது அவ்வளவு எளிதானது அல்ல என்று நான் சொல்கிறேன் ஆனால் நாம் நானோ அளவிலான துகள்களுக்குச் சென்றால் நானோ அளவிலான ஃபெரோ எலக்ட்ரிக் விளைவை அணுகுவதில் சில சிரமங்கள் உள்ளன எனவே அந்த சூழலில் சில சவால்கள் உள்ளன இந்த சவால்களை சமாளித்த அமைப்புகளைப் பற்றியும் அந்த சூழலில் அவர்கள் அதை எவ்வாறு சமாளித்தார்கள் அதாவது நாம் உண்மையில் இதைச் சிறப்பாகச் செய்ய முடியும் என்று அவர்கள் கண்டுபிடிக்கும் சில அமைப்பு உள்ளது மிக சமீபத்தில் அவர்கள் இந்த விஷயத்தைக் கண்டுபிடித்தார்கள் அவர்கள் அதை எவ்வாறு சமாளித்தார்கள் என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் இதன் பின்னணியில் உள்ள சிந்தனை செயல்முறை என்ன அதைப் பயன்படுத்தி அவர்கள் அதை எவ்வாறு கடக்கிறார்கள் என்று அவர்களால் நிரூபிக்க முடிந்தது ஆகையால் இறுதியாக ஃபெரோஎலக்ட்ரிக்ஸில் நானோ சைஸின் விளைவு என்பது முக்கியமான தகவலின் ஒரு பகுதியாகும் இது நானோஸ்கேலில் உள்ள ஃபெரோஎலக்ட்ரிக்ஸின் வரம்பை மீறுவதைத் தீர்மானிக்கப் பயன்படுத்தப்படும் எனவே ஃபெரோ எலக்ட்ரிக்ஸில் நானோஸ்கேலின் தாக்கத்தை அவர்கள் கவனிக்க வேண்டியிருந்தது எனவே அதைக் கடக்க ஒரு வழியைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இவை நமது கற்றல் நோக்கங்கள் நாம் வகுப்பின் உள் செல்லும்போது இந்த நோக்கங்களைப் பார்ப்போம் எப்போதும்போல சம்பந்தப்பட்ட பொதுவான கருத்து சம்பந்தப்பட்ட சிந்தனை செயல்முறை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் வகுப்பின் முடிவில் நான் உங்களுக்கு இரண்டு குறிப்புகளைத் தருவேன் இதுபோன்ற பல குறிப்புகள் உள்ளன நமக்கு தெரிந்த இந்த விவரங்களைப் பார்க்கும் இரண்டு குறிப்புகளுக்கு நான் உங்களை வழிநடத்துவேன் இந்த விவரங்களை மிகக் குறிப்பாக பார்க்கலாம் எனவே உங்களுக்கு அதிக ஆர்வம் இருந்தால் மீண்டும்சென்று அதைப் பார்க்கலாம் எனவே ஒரு ஃபெரோஎலக்ட்ரிக் மெட்டீரியல் என்றால் என்ன நாம் அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் பின்னர் அங்கிருந்து நானோ அளவு என்ன செய்கிறது என்பதைக் கண்டுபிடிப்போம் பொதுவாக நாம் எந்தவொரு மெட்டீரியளையும் எடுத்துக் கொண்டால் நாம் இரும்புத் தொகுதியை எடுத்துக்கொள்வோம் அல்லது அலுமினியத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம் அதை வைத்திருங்கள் அது ஒரு பாலிமர் பொருளாக கூட இருக்கலாம் அல்லது பீங்கான் கோப்பையாக இருக்கலாம் நாம் வெறுமனே ஒரு வோல்ட்மீட்டர் அல்லது மல்டிமீட்டரை எடுத்துக் கொண்டு சில வோல்டேஜ் கொடுத்து அவற்றை படிக்கலாம் மற்றும் அளவிடலாம் மெட்டீரியல் இன் இருபுறமும் இரண்டு எலக்ட்ரோட்களை வைக்கவும் அதாவது நாம் பூஜ்ஜிய வோல்டேஜ் பார்ப்போம் அதாவது மெட்டீரியல் உள்ளே ஒரு உள்ளார்ந்த ஆற்றல் உருவாக்கப்படவில்லை அது பூஜ்ஜிய வோல்ட்டுகளைக் காட்டுகிறது என்பதன் முக்கியத்துவமாகும் எவ்வாறாயினும் ஸ்பான்டேனியஸ் போலரைசேசன் இருப்பதாக மாறிவிடும் சில மெட்டீரியல்கள் உள்ளன இது ஒரு எலக்ட்ரிக் பீல்டு இல்லாதிருந்தாலும் அது சில சார்ஜ்களை உருவாக்கியுள்ளது என்பதை இது இன்னும் நமக்கு காட்டுகிறது எனவே பொதுவாக மற்ற மெட்டீரியல்களில் ஒரு பீல்டை வைத்தால் அது கடினம் நாம் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ஸ்சை வைக்க முயற்சித்தால் அது கரண்டை கடக்கத் தொடங்கும் மேலும் நாம் IR வீழ்ச்சியைக் பார்க்கலாம் ஆனால் நாம் ஏதேனும் இன்சுலேடிங் மெட்டீரியல்ளை எடுத்துக் கொண்டால் சில சிர்கோனியம் ஆக்சைடு போன்றவற்றை எடுத்து அதன் இருபுறமும் இரண்டு எலக்ட்ரோட்களை வைக்க வேண்டும் எனவே அது ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் போல செயல்படுகிறது இந்த மெட்டீரியல்ளை இங்கே வைத்து பின்னர் இருபுறமும் இரண்டு எலக்ட்ரோட்களை வைக்க வேண்டும் இதை பேட்டரியின் நெகட்டிவ் உடன் இணைக்க வேண்டும் பின்னர் அதை அந்த பேட்டரியின் பாசிட்டிவ் உடன் இணைக்க வேண்டும் எனவே எலக்ட்ரோடில் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்களை உருவாக்குகிறோம் எனவே இது எலக்ட்ரோட் மற்றும் இங்கே நெகட்டிவ் சார்ஜ்களை உருவாக்குகிறோம் எனவே டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் நடுவில் உள்ள இந்த மெட்டீரியல் இந்த கட்டமைப்பிற்கு ஈடுசெய்ய எதிர் வகையான சார்ஜ்களை உருவாக்கும் எனவே இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்கள் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ்கள் இருப்பதை பார்க்கலாம் இது விகிதத்தில் இருக்கும் எனவே அந்த மெட்டீரியல்லிருந்து வருவது அந்த எலக்ட்ரோட்களைப் பயன்படுத்தி நாம் கொடுக்கும் விகிதத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த சார்ஜ் நியூட்ரல் ஆக எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது எனவே பெரும்பாலான மெட்டீரியல்களில் இதை நாம் பார்க்கலாம் எனவே இப்போது நீங்கள் பயன்படுத்தும் போது இது 0 ஆக குறையும் போது அது 0 வோல்ட் என்றால் நாம் எந்த போலரைசேஷன் ஐயும் பார்க்க முடியாது எனவே பெரும்பாலான மெட்டீரியல்களுக்கு இதுதான் இப்போது நாம் சொல்வது என்னவென்றால் இந்த போலரைசேஷன் பற்றிய யோசனையை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம் அதில் ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது மறுபுறம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் எனவே நான் இங்கு காட்டியிருப்பது போலரைசேஷன் நடுவில் உள்ள மெட்டீரியல் போலரைஸ் செய்யப்பட்டுள்ளது நமக்கு மற்றும் சார்ஜ்கள் பிரிக்கப்பட்டுள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது நடந்தது ஏனெனில் நாம் ஒரு வோல்டேஜய் அதாவது வெளிப்புறமாக வோல்டேஜய் கொடுத்து அந்த மெட்டீரியல்ளைத் தொடும் எலக்ட்ரோட்களில் வைத்ததனால் பின்னர் அந்த மெட்டீரியல்லில் போலரைசேஷன் நிகழ்ந்தது வெளிப்புறமாகப் கொடுத்த வோல்டேஜ் 0 ஆகக் குறையும் போது போலரைசேஷன் 0 ஆகக் குறைகிறது எனவே பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ்களைப் பிரிக்க முடியாது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ்களைப் பிரிப்பது போலரைசேஷன் வோல்டேஜ் 0 ஆக குறைகிறது பிரிப்பு 0 ஆக குறைகிறது பின்னர் உங்களிடம் உள்ளது எனவே பொதுவாக அந்த மெட்டீரியல் நிகர நியூட்ரல் மெட்டீரியல் நீங்கள் அதை எடுக்கும் எந்த நேரத்திலும் அது நியூற்றலாகவே இருக்கும் அதுதான் வழி ஆனால் சில மெட்டீரியல்கள் இந்த சூழ்நிலையைக் கொண்டிருக்கின்றன அங்கு நாம் எலக்ட்ரிக் பீல்டை பயன்படுத்தாவிட்டாலும் கூட எனவே அது 0 வோல்ட் என்றாலும் கொடுக்கப்பட்ட எலக்ட்ரிக் பீல்டு 0 வோல்ட் என்றாலும் கூட நாம் எந்த வெளிப்புற எலக்ட்ரிக் பீல்டையும் கொடுக்கவில்லை நாம் எந்த எலக்ட்ரிக் பீல்டையும் பயன்படுத்தாவிட்டாலும் அது போலரைசேஷன் காண்பிக்கும் எனவே இந்த போலரைஸ்டு பிஹேவியர்ஐ நமக்கு காண்பிக்கும் நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் எனவே எந்தவொரு பயன்படுத்தப்பட்ட எலக்ட்ரிக் பீல்டு இல்லாத நிலையில் அது இந்த முறையில் இருக்கும் அது போலரைஸ்டு ஆக இருக்கும் கொடுக்கப்பட்ட பீல்டு இல்லாவிட்டாலும் கூட எனவே இந்த வகை மெட்டீரியல் ஒரு ஃபெரோஎலக்ட்ரிக் மெட்டீரியல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ஃபெரோ காந்தப் மெட்டீரியல்ளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது அங்கு வேறு எந்த பயன்பாட்டு பீல்டும் இல்லாத நிலையில் காந்தவியல் உள்ளது எனவே ஃபெரோ காந்த மெட்டீரியல்ளுக்கு ஒப்பானது எனவே ஒரு காந்த பீல்டு இல்லாத நிலையில் காந்தத்தையும் நாம் பார்க்கிறோம் அதேசமயம் பாராகாந்தப் மெட்டீரியல்களில் காந்தப் மெட்டீரியல் ஒரு பீல்டை பயன்படுத்தும்போது அவற்றின் மீது ஒரு காந்த பீல்டை கொடுக்கும் போது மட்டுமே அவற்றின் காந்த ரெஸ்பான்ஸ்சை காணலாம் எனவே பயன்படுத்தப்பட்ட காந்த பீல்டிற்கு ரெஸ்பான்ஸ் செய்யும்வகையில் மெட்டீரியல் ஏதோ ஒரு வகையில் ரெஸ்பான்ஸ் செய்கிறது நாம் பீல்டை 0 ஆக குறைக்கிறோம் மெட்டீரியல்களின் பதிலும் 0 ஆக குறைகிறது ஆனால் ஃபெரோ காந்தப் மெட்டீரியல்களில் காந்த பீல்டிற்கு ரெஸ்பான்ஸ் செய்யும்வகையில் காந்த பீல்டை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் நாம் காந்த பீல்டை கைவிடும் தருணத்தில் அது தொடர்ந்து காந்தமாக்கப்படுகிறது எனவே அதுதான் யோசனை இதேபோல் ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்களுக்கு அவற்றில் சிலவற்றை போலரைஸ்டு செய்வதற்கு ஒரு ஆரம்ப பீல்டை கொடுக்க வேண்டியிருக்கும் நாம் பீல்டை கைவிட்டால் அது போலரைஸ்டாகவே இருக்கும் அதை செய்து முடித்த பிறகு பீல்டை குறைத்தால் அது போலரைஸ்டாகவே இருக்கும் எனவே அதுதான் இங்கே நமது யோசனை மற்றும் அதுதான் ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் எனவே ஒரு மெட்டீரியல் ஏன் ஃபெரோ எலக்ட்ரிசிட்டியைக் காட்டுகிறது எனவே அந்த மெட்டீரியல்க்குள் நிகழும் அந்த நிகழ்வு என்ன அந்த மெட்டீரியல் நமக்கு ஃபெரோ எலக்ட்ரிசிட்டியை எவ்வாறு நிரூபிக்க உதவுகிறது எனவே அதற்காக இந்த நிகழ்வை முன்னிலைப்படுத்த பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான மெட்டீரியல்ளைப் பார்ப்போம் இது பேரியம் டைட்டனேட் எனவே பார்த்துக்கொண்டிருப்பது பேரியம் டைட்டனேட் எனவே இது BaTiO3 என்ற பார்முலாவை கொண்டுள்ளது அதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இங்குள்ள படத்தில் நான் உங்களுக்குக் காண்பிப்பது கட்டமைப்பு வாரியானது இந்த பேரியம் டைட்டனேட்டுடன் தொடர்புடையது என்று நினைக்கக்கூடிய அமைப்பு எனவே எடுத்துக்காட்டாக நாம் குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட அணுக்களை வைக்கிற ஒரு FCC கட்டமைப்பாக நாம் நினைக்கலாம் அதுதான் நான் சொல்லும் படிகமானது எனவே எடுத்துக்காட்டாக நாம் 2 ஆக்சிஜனேற்ற நிலை கொண்ட பேரியத்தை இங்கு எடுத்துக் கொண்டால் இந்த 2 ஆக்சிஜனேற்ற நிலை எல்லா மூலைகளிலும் இருக்கும் எனவே 8 மூலைகள் உள்ளன மேலும் இந்த மூலைகளில் ஒவ்வொன்றும் நமக்கு தெரிந்த 8 மூலைகளால் பகிரப்படுகின்றன அதாவது மற்ற 7 யூனிட் செல்கள் எனவே முற்றிலும் 8 அலகு செல்கள் ஒவ்வொரு மூலையையும் பகிர்ந்து கொள்கின்றன நாம் க்யூப்ஸை ஏற்பாடு செய்தால் அது எப்படி வரும் எனவே ஒரு கலத்திற்கு ஒரே ஒரு அணு மட்டுமே உள்ளது அதனால்தான் நாம் Ba பெறுகிறோம் Ti ஆனது 4 ஆக்சிஜனேற்ற நிலையைக் கொண்டுள்ளது அது நடுவில் இருக்கும் எனவே அது ஒரு Ti நடுவில் இருக்கும் எனவே அந்த Ti முற்றிலும் இந்த யூனிட் செல்க்கு சொந்தமானது எனவே ஒரு செல்க்கு 1 மையம் எனவே மீண்டும் நாம் 1 மற்றும் 1 ஐப் பெறுவோம் பின்னர் இறுதியாக 2 2 ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்கும் ஆக்ஸிஜன் ஃபேஸ்சை மையமாகக் கொண்ட அனைத்து இடங்களையும் ஆக்கிரமிக்கின்றன எனவே இங்கே 1 2 3 4 5 6 6 ஃபேஸ் மையங்கள் ஒவ்வொன்றும் 2 கலங்களால் பகிரப்படுகின்றன எனவே 2 அருகிலுள்ள செல்கள் மற்றும் ஆகையால் ஒரு கலத்திற்கு 2 சராசரியாக 62 உள்ளது மன்னிக்கவும் ஒரு கலத்திற்கு 362 ஒரு கலத்திற்கு 3 ஆகும் எனவே இது நமக்கு கிடைக்கிறது அப்படித்தான் நாம் பேரியம் டைட்டானேட் பெறமுடியும் எனவே நாம் இதிலிருந்து பேரியம் பெறுகிறோம் இதிலிருந்து டைட்டானியம் மற்றும் இதிலிருந்து ஆக்ஸிஜன் கிடைக்கும் எனவே BaTiO3 ஐ நாம் பெறுவது அப்படித்தான் இப்போது இந்த செல்லில் யூனிட் செல்லில் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ்கள் உள்ளன மற்றும் நெகட்டிவ் சார்ஜ்கள் உள்ளன இப்போது பரந்த அளவிலான மெட்டீரியல்கள் உள்ளன பெரும்பாலான அயனி படிகங்கள் இவை போன்றவை நம்மிடம் கேட்டயான்கள் மற்றும் அனாயான்கள் உள்ளன அவை அனைத்தும் படிகத்தில் உள்ளன இருப்பினும் அவை அனைத்தும் நியூட்ரலானவை ஆகவே நம்மிடம் பாசிட்டிவ் சார்ஜ்கள் உள்ளன மற்றும் நெகட்டிவ் சார்ஜ்கள் உள்ளன மற்றும் இதுபோன்ற மெட்டீரியல்கள் பரவலாக இருந்தபோதிலும் பெரும்பாலான மெட்டீரியல்களில் ஏராளமான அயனி திடப்பொருட்கள் உள்ளன அதில் பாசிட்டிவ் சார்ஜ் செய்யப்பட்ட அயனிகள் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் செய்யப்பட்ட அயனிகள் இருக்கும் ஆனால் முழு மெட்டீரியல்கள் நியூட்ரல் ஆக இருக்கும் மொத்த மெட்டீரியலும் ஏன் நியூட்ரல் ஆக இருக்கிறது இது ஒட்டுமொத்த மெட்டீரியலும் நியூட்ரல் ஆனது என்பதற்கான காரணம் மையம் அனைத்து பாசிட்டிவ் சார்ஜ்களின் ஜாமெட்ரிக் மையமும் ஒன்றாக இணைக்கப்பட்ட அனைத்து நெகட்டிவ் சார்ஜ்களின் ஜாமெட்ரிக் மையத்திற்கும் சமம் எனவே நாம் அனைத்து பாசிட்டிவ் சார்ஜ்களின் எடையுள்ள சராசரியை எடுத்து அந்த அமைப்பில் உள்ள அனைத்து பாசிட்டிவ் சார்ஜ்களுக்கும் ஒத்த மையம் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் பின்னர் அனைத்து நெகட்டிவ் சார்ஜ்களின் எடையுள்ள சராசரியை எடுத்து அந்த நெகட்டிவ் சார்ஜ்களின் மையம் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் பாசிட்டிவ் சார்ஜ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ் ஆகிய இரண்டுமே ஒரே மையத்தைக் கொண்டிருப்பதையும் பாசிட்டிவ் சார்ஜ்களின் மதிப்பு மற்றும் நெகட்டிவ் சார்ஜ்களின் மதிப்பும் சமமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே இரண்டு மையங்களும் பொருந்தினால் இரண்டு சார்ஜ்களின் மதிப்பு பொருந்தினால் நம்மிடம் நிகர நியூட்ரல் மெட்டீரியல் உள்ளது எனவே பாசிட்டிவ் சார்ஜின் மையம் நெகட்டிவ் சார்ஜின் மையத்துடன் ஒத்துப்போக வேண்டும் எனவே இது ஒரு நிகர நியூட்ரல் மெட்டீரியல் இது பெரும்பாலான மெட்டீரியல்கள் நிகர நியூட்ரல் என்று நான் சொன்னது போன்றது எனவே பாசிட்டிவ் சார்ஜின் மையம் நெகட்டிவ் சார்ஜின் மையத்துடன் ஒத்துப்போக வேண்டும் பாசிட்டிவ் சார்ஜ நெகட்டிவ் சார்ஜின் அளவோடு ஒத்துப்போகிறது எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் பாசிட்டிவ் சார்ஜின் அளவு நெகட்டிவ் சார்ஜின் அளவிற்கு சமம் பாசிட்டிவ் சார்ஜின் மையம் நெகட்டிவ் சார்ஜின் மையத்திற்கு சமம் பின்னர் மெட்டீரியல் நியூட்ரல் சார்ஜ் அதாவது நான் சொல்வது போல் போலரைஸ்டு ஆகவில்லை எனவே நாம் இங்கே அமைப்பைப் பார்த்தால் பேரியம் உள்ளது இது பாசிட்டிவாக சார்ஜ் செய்யப்படுகிறது நம்மிடம் டைட்டானியம் உள்ளது இது பாசிட்டிவாக சார்ஜ் செய்யப்படுகிறது மற்றும் நம்மிடம் ஆக்சிஜன் உள்ளது இது நெகட்டிவாக செய்யப்படுகிறது நம்மிடம் ஒரு யூனிட் செல்லுக்கு 1 பேரியம் உள்ளது ஒரு யூனிட் செல்லுக்கு 1 டைட்டானியம் உள்ளது இந்த இரண்டையும் இணைத்தால் 2 4 உள்ளது 6 உள்ளது எனவே ஒரு யூனிட் செல்லுக்கு ஒரு நேர்மறையான கட்டணம் 6 ஆகும் எங்களுக்கு ஒரு யூனிட் செல்லுக்கு 3 ஆக்ஸிஜன் உள்ளது அவை ஒவ்வொன்றும் 2 ஆகும் எனவே இதை நாம் கணக்கில் எடுத்துக் கொண்டால் இது 6 ஆகும் எனவே இது பாசிட்டிவ் சார்ஜின் மொத்த அளவு மற்றும் நெகட்டிவ் சார்ஜின் மொத்த அளவு ஒன்றே எனவே சராசரியாக இந்த மெட்டீரியல் நியூட்ரலாக விதிக்கப்படுகிறது எனவே நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அதுதான் அது அந்த அளவுகோல்களை பூர்த்தி செய்கிறது இது நியூட்ரல் சார்ஜின் இந்த அளவுகோல்களை பூர்த்தி செய்கிறது எனவே இந்த அளவுகோல்கள் பூர்த்தி செய்யப்படுகின்றன இருப்பினும் இந்த மெட்டீரியல் ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் பிகேவியர் கொண்டிருப்பதாக மாறிவிடும் இதன் பொருள் கொடுக்கப்பட்ட பீல்டு இல்லாதபோது கூட நிகர சார்ஜ் கலின் போலரைசேஷனை பார்க்க முடியும் ஏனென்றால் இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாததால் தான் பாசிட்டிவ் சார்ஜின் மையம் இந்த மெட்டீரியல்ளில் நெகட்டிவ் சார்ஜின் மையத்துடன் ஒத்துப்போவதில்லை எனவே பாசிட்டிவ் சார்ஜின் மையம் சரியானதாக இருந்தால் லாட்டிஸ் புள்ளிகள் ஒரு FCC லாட்டிஸ் புள்ளியின் பொதுவானவையா என்பதை நாம் அறிவோம் ஃபேஸ் மையங்களுடன் தொடர்புடைய மையம் இந்த லாட்டிஸ்க்கு நடுவே இருக்கும் நம்மிடம் உள்ள இந்த 8 மூலைகளிலும் ஒத்த மையத்தில் இருக்கும் மையமும் அதே இடத்தில் இருக்கும் எனவே நாமும் இந்த மைய அணுவுடன் தொடர்புடைய மையமும் ஒரே இடத்தில் இருந்தால் சராசரியாக 6 நெகட்டிவ் சார்ஜ்கள் அனைத்தையும் லாட்டிஸ் மையத்தில் வைக்கலாம் மேலும் 6 பாசிட்டிவ் சார்ஜ்கள் அனைத்தும் லாட்டிஸ் மையத்தில் இருக்கின்றன நிகர போலரைசேஷன் இல்லை என்பதை நாம் பார்க்கலாம் இந்த மெட்டீரியல்ளில் அது மாறிவிடும் இது பேரியம் டைட்டனேட்டில் உண்மையல்ல நெகட்டிவ் சார்ஜின் மையம் பாசிட்டிவ் சார்ஜின் மையமாக அதே இடத்தில் இல்லை இதை நன்றாக புரிந்து கொள்ள இந்த படத்தை இங்கே பார்ப்போம் இங்கே என்ன நடக்கிறது நாம் கட்டமைப்பை கவனமாகப் பார்த்தால் பாசிட்டிவ் சார்ஜ்கள் இருப்பதைக் காணலாம் எனவே நீங்கள் பேரியம் எடுத்துக் கொண்டால் அது மூலைகளில் இருந்தால் பின்னர டைட்டானியத்தைப் பார்த்து ஆக்ஸிஜனுக்கு எதிராக இருந்தால் ஆக்ஸிஜனைப் பொறுத்தவரை டைட்டானியம் சற்று இடம்பெயர்ந்துள்ளதை நாம் பார்க்கலாம் எனவே டைட்டானியம் பாடியின் மையத்தில் உள்ளது தயவுசெய்து அது பாடியின் மையத்தில் இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது இங்கே நடுவில் உள்ளது எனவே டைட்டானியம் இங்கே இருக்கிறது மற்றும் ஆக்ஸிஜன்கள் ஃபேஸ் இன் மையமாகும் எனவே நாம் அதை முன்னால் பார்க்கிறோம் எனவே இந்த அடுத்த படத்தில் இந்த திசையிலிருந்து அதைப் பார்க்கிறோம் எனவே நாம் அதை முன்னால் பார்க்கிறோம் என்றால் அந்த லாட்டிஸ் மையத்துடன் ஒப்பிடும்போது ஆக்ஸிஜன் அயனிகள் அனைத்தும் சிறிது சிறிதாக கீழே நகர்ந்துள்ளன அதேசமயம் டைட்டானியம் அயன் லாட்டிஸ் மையத்தைப் பொறுத்து சிறிது மேலே நகர்ந்துள்ளது எனவே நிகர பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது அனைத்து பாசிட்டிவ் சார்ஜ்களின் மையமும் சிறிது இடம்பெயர்ந்து அனைத்து நெகட்டிவ் சார்ஜ்களின் மையமும் சிறிது இடம்பெயர்ந்துள்ளது எனவே நாம் இங்கே சில வித்தியாசங்களைக் பார்க்கிறோம் அதாவது நான் இந்த வித்தியாசத்தை இங்கே காண்பிக்கிறேன் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ்கள் சற்று இடம்பெயர்ந்துள்ளன எனவே நாம் அதை அந்த வழியில் நினைக்கலாம் எனவே இது ஒரு வகையான இடம் பெயர்ந்து இருக்கிறது எனவே இந்த போலரைசேஷன் இருக்கிறது இது ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் மற்றும் இந்த வழியில் தான் அது நடக்கும் எனவே இப்போது நாம் இந்த மெட்டீரியல்களை எங்கு பயன்படுத்தலாம் மற்றும் ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் நானோ மெட்டீரியல் பற்றி முக்கியம் என்ன எனவே அது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று எனவே குறைந்தது இரண்டு பயன்பாடுகள் உள்ளன நாம் ஆய்வறிக்கையை பார்த்தால் அதிக சாத்தியங்களைக் பார்க்கலாம் ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த குறைந்தது இரண்டு பயன்பாடுகளாவது இருக்க வேண்டும் இன்றைய தொழில்நுட்ப பயன்பாட்டில் நாம் மிகவும் குறிப்பிடத்தக்க முறையில் தொடர்பு கொள்கிறோம் முதலாவது தரவு சேமிப்பு மற்றும் இரண்டாவது LCD காட்சிகள் எனவே இவை இரண்டும் நாம் நிறைய தொடர்பு கொள்ளும் தொழில்நுட்பங்கள் எனவே தரவு சேமிப்பகத்தில் பொதுவாக இந்த நாட்களில் தரவை சேமித்து வருகிறோம் இது காந்த சேமிப்பு எனவே இது நாம் தரவைச் சேமிக்கக்கூடிய இடமாகும் மேலும் இது ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியலாக இருக்கலாம் அதேபோல் LCD டிஸ்ப்ளேக்கள் என்பது நாம் பயன்படுத்தும் காட்சிகள் அதாவது நமக்குத் தெரிந்த பல்வேறு வகைகளுக்கு பயன்படுத்தும் காட்சிகளில் ஒன்றாகும் கணினி பயன்பாடுகள் அல்லது பொழுதுபோக்கு பயன்பாடுகள் என்று சொல்லலாம் நிச்சயமாக வெவ்வேறு வகையான காட்சிகள் உள்ளன இது ஒரு வகையான காட்சி எனவே இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நானோ மெட்டீரியல்ளைப் பயன்படுத்துவதற்கான சாத்தியம் என்ன என்பதை சுருக்கமாகப் பார்ப்போம் பின்னர் அதில் உள்ள சவால் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே நான் சொன்னது போல் ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ளைப் பார்த்தால் நம்மிடம் ஒரு தன்னிச்சையான டைப்போல் கணம் உள்ளது அது மேலே அல்லது கீழே சுட்டிக்காட்டலாம் எனவே இது தகவல்களைச் சேமிக்கப் பயன்படுகிறது இறுதியில் கணினி சேமிப்பகத்தில் நாம் எல்லாவற்றையும் 0 அல்லது 1 ஆக சேமித்து வைக்கலாம் எனவே நமக்கு 0 நிலை அல்லது 1 நிலை உள்ளது எனவே 1 சுவிட்ச் ஆன் அல்லது சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டுள்ளது என்று கூறுகிறீர்கள் எனவே இந்த தகவலை நீங்கள் ஒன்றாக இணைக்கும் வழி இதுதான் நீங்கள் டைப் செய்யும் எல்லாவற்றையும் எண்களாக மாற்ற வேண்டும் நீங்கள் எதைச் செய்ய முயற்சிக்கிறீர்களோ அதை நீங்கள் உள் பகுதிக்கு மாற்றினால் அது எல்லாவற்றையும் பூஜ்ஜியங்கள் ஆகவும் ஒன்றாகவும் மாற்றும் எனவே சேமிப்பகத்தில் அடிப்படையில் பூஜ்ஜியங்களும் ஒன்றும் உள்ளன எனவே பின்னர் உங்களிடம் சில லாஜிக் உள்ளது இதன் மூலம் நீங்கள் அந்த சேமிப்பிடத்தைப் படித்துவிட்டு அதைச் செய்யலாம் எனவே நீங்கள் ஒரு அமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் ஒரு இருப்பிடத்தை அடையாளம் கண்டு அது 0 என்று கூறலாம் அருகிலுள்ள இருப்பிடம் அல்லது வேறு ஏதேனும் இருப்பிடத்தைப் பற்றி ஏதாவது வித்தியாசமாக இருக்க வேண்டும் நீங்கள் அதைக் கோரலாம் ஏனென்றால் அது வேறுபட்டது நான் அதை 1 ஆக படித்து வருகிறேன் இது சாதனம் முழுவதும் நீங்கள் செய்கிறீர்கள் எனவே முதல் வகையான நிபந்தனையை நீங்கள் எங்கு பார்த்தாலும் அதை 0 என்று அழைக்கிறீர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் இரண்டாவது வகையான நிபந்தனையை 1 என அழைக்க வேண்டும் எனவே இது பொதுவாக ஃபெரோ காந்த மெட்டீரியல்களால் செய்யப்படுகிறது எனவே நீங்கள் அதை மேல்நோக்கி காந்தமாக்கலாம் அல்லது கீழ்நோக்கி காந்தமாக்கலாம் பின்னர் கீழே 0 என்றும் மேலே 1 என்றும் கூறலாம் பின்னர் நீங்கள் அந்த அடிப்படையில் சில கருத்தை சிந்திக்க முடியும் இதன் அடிப்படையில் நீங்கள் இதை செய்ய முடியும் எனவே ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்களைப் பயன்படுத்துவதற்கு அதே கருத்தை நாம் சிந்திக்க முடியும் ஏனெனில் அது தன்னிச்சையான டைப்போல் மொமென்ட் தன்னிச்சையான போலரைசேஷன் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது நீங்கள் அதை மேல்நோக்கி போலரைஸ் செய்யலாம் அல்லது அதை கீழ்நோக்கி போலரைஸ் செய்யலாம் எனவே ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் பிட் என்ற கருத்தை சிந்திக்கலாம் ஒரு பிட் அடிப்படையில் 0 அல்லது 1 ஐ வைத்திருக்கும் இடமாகும் எனவே இதை ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் பிட் என்று நினைக்கலாம் அதை நீங்கள் 0 என அழைப்பதைத் தொடரக்கூடிய ஒரு நிபந்தனையாகவும் 1 என அழைப்பதைத் தொடரக்கூடிய மற்றொரு நிபந்தனையாகவும் மாற்றலாம் எனவே இது பொதுவாக காந்த பிட்களைப் போலன்றி குறைந்த சக்தியுடன் எழுதப்படலாம் எனவே நாம் பயன்படுத்தும் பொதுவான சேமிப்பிடம் காந்த தன்மையுடையது மற்றும் நன்றாக வேலை செய்கிறது நான் அதைப் பயன்படுத்துகிறேன் ஆனால் கணினி அறிவியல் மற்றும் பொறியியலின் முழுத் துறையையும் பொருள் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவர்கள் ஒவ்வொரு செயலையும் செய்யத் தேவையான சக்தி அல்லது மின்சாரத்தின் அளவைக் குறைக்க விரும்புகிறார்கள் கணினி அறிவியல் மற்றும் பொறியியலின் எல்லைகளை குறிப்பாக கணினி பொறியியலின் எல்லைகளைத் தள்ளுவதில் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் மேலும் மேலும் அதிகமான கணக்கீடுகள் செய்யப்பட மேலும் பல செயல்கள் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய தகவல்தொடர்புகள் உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன எனவே கரண்ட் எங்காவது செல்கிறது ஏதாவது செய்கிறது திரும்பி வருகிறது வேறு ஏதாவது செய்கிறது எனவே எல்லா இடங்களிலும் ஒரு IR துளி உள்ளது எனவே வெப்பம் உருவாகிறது எனவே நீங்கள் சூப்பர் கம்ப்யூட்டர்களை எடுத்துக் கொண்டால் சூப்பர் கம்ப்யூட்டர்களின் வணிகமயமாக்கலில் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று மிகப்பெரிய அளவிலான வெப்பம் உருவாகிறது என்பதுதான் எனவே ஆச்சரியப்படும் விதமாக உங்களுக்குத் தெரியும் உயர்நிலை கணினி உற்பத்தி நிறுவனங்கள் அவர்களுக்கு ஏர் கண்டிஷனிங் ஒரு மிக முக்கியமான சவால் சரியான காற்றோட்டத்துடன் நீங்கள் அந்த இடத்தை ஏர் கண்டிஷனிங் செய்ய வேண்டும் அது வெறுமனே அறையின் ஒரு மூலையில் ஏர் கண்டிஷனரைக் கொண்டிருக்கவில்லை காற்று ஓட்டம் இருக்க வேண்டும் குளிர்ந்த காற்று அல்லது வேறு சில குளிரூட்டிகள் இருக்க வேண்டும் வெப்பம் உருவாக்கப்படும் இடங்களாக இருக்க வேண்டும் எனவே கணினி பொறியியலில் வெப்ப மேலாண்மை என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் உண்மையிலேயே உயர்மட்ட கணினிகளை விரும்பும்போது அது என்ன செய்யப்படுகிறது என்பதற்கான எல்லைகளைத் தள்ளுகிறது எனவே கணினியினுள் மிகக் குறைந்த மின்சாரத்தைப் பயன்படுத்தி இதைச் செய்ய முடிந்தால் அது மிகப்பெரிய வழியில் உதவுகிறது அதாவது குளிரூட்டலுக்கான சுமை வியத்தகு அளவில் குறைகிறது ஆகையால் குளிரூட்டல்லை அதிகரிக்கலாம் அல்லது அதே அளவு குளிரூட்டலுடன் இப்போது செய்யக்கூடிய கணக்கீட்டின் அளவை அதிகரிக்கலாம் இது மிகப்பெரியது அதாவது அரை வெப்ப சுமையை நாம் விரும்பினாலும் கணினி சக்தியை இரட்டிப்பாக்கலாம் எனவே அது வியத்தகுது அது மிகவும் முக்கியமானது தற்போதைய மின்னோட்டத்தின் அளவைக் குறைப்பதற்கான வழிகளைக் கண்டுபிடிப்பதில் மக்கள் கவனம் செலுத்துகின்றனர் எனவே 0 முதல் 1 வரை ஃபெரோ எலக்ட்ரிக் நிலைகளில் மாற்றத்தை செய்ய முடியும் என்பதை அவர்கள் கண்டறிந்ததும் 0 என வரையறுக்க எதுவாக இருந்தாலும் 1 என வரையறுக்கிறீர்கள் குறைந்த மின்சாரத்துடன் அந்த மாற்றத்தை செய்ய முடிந்தால் 0 முதல் 1 வரை செல்லும் காந்த சேமிப்பகத்திற்கு செய்யலாம் பின்னர் அது ஒரு சிறந்த வெற்றி கணினி பொறியியல் துறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம் உங்களிடம் உள்ளது என்று நான் சொல்கிறேன் எனவே தரவு சேமிப்பகத்தின் கண்ணோட்டத்தில் இன்றைய நிலவரப்படி ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் பிட் ஒரு ஃபெரோ காந்த பிட்டை விட விரும்பத்தக்கது எனவே ஆர்வம் நிச்சயமாக உள்ளது அங்குள்ள சவால் என்ன சவால் என்பது இதுதான் அந்த ஃபெரோ எலக்ட்ரிக் குழுவின் ஸ்திரத்தன்மை தொடர்ந்து 1 ஆக இருக்க வேண்டும் அல்லது அது தொடர்ந்து 0 ஆக இருக்க வேண்டும் இது சற்று குழுக்கள் பெரியதாகவும் அணுக்களின் குழுக்கள் பெரியதாக இருந்தால் மட்டுமே இந்த ஸ்திரத்தன்மை ஏற்படும் அது எப்போது ஏற்படும் அதற்கான காரணம் என்னவென்றால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இதை எதிர்த்துப் போராடும் வெப்ப ஆற்றல் உள்ளது வேறு எந்த உள் நிகழ்வுகளும் இருந்தால் போதுமான வெப்ப ஆற்றலை அதில் வைத்திருந்தால் அந்த ஃபெரோ காந்த பிஹேவியர் கூட சீர்குலைந்துவிடும் எனவே எப்போதும் சில வெப்ப ஆற்றல் உள்ளது அருகிலுள்ள போலரைஸ்டு இடங்கள் இடையே தொடர்பு உள்ளது எனவே பூஜ்ஜியங்களையும் முரண்பாடான சக்திகளையும் அமைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றாலும் அவை முழு செயல்முறையையும் சீரற்றதாக மாற்ற முயற்சிக்கின்றன எனவே நீங்கள் 0 ஐ அமைப்பது 0 இல் நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு நிலைத்தன்மை தேவை 1 என அமைக்கப்பட்டிருப்பது 1 ஆக நிலையானதாக இருக்க வேண்டும் எனவே இது மிகவும் முக்கியமானது ஃபெரோ எலக்ட்ரிக் அமைப்புகளில் நிலைத்தன்மையை பராமரிக்க நீங்கள் ஒரு பெரிய அளவிலான அணுக்களை வைத்திருக்க வேண்டும் 0 ஆக அணுக்களின் மற்றொரு பெரிய தொகுப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான யூனிட் செல்கள் 1 ஆக தொடர்ந்து செயலாக்க வேண்டும் எனவே இது குறைந்த சக்தியைப் பயன்படுத்தினாலும் 0 அல்லது 1 ஐ அமைக்க உங்களுக்கு பெரிய அணுக்கள் தேவைப்பட்டால் சேமிக்கப்பட்ட தகவல்களின் அடர்த்தி குறைகிறது சேமிக்கப்பட்ட தகவல்களின் அடர்த்தி குறைந்துவிட்டால் இப்போது அதே 1 GB ஹார்ட் டிஸ்க்க்கு தேவைப்படும் ஃபெரோ எலக்ட்ரிக் அமைப்புகளைப் பயன்படுத்தி இந்த சேமிப்பிடத்தைச் செய்ய உங்களுக்கு இரு மடங்கு அணுக்கள் தேவைப்பட்டால் மட்டுமே சேமிக்க முடியும் 1 GB ஹார்ட் டிஸ்க் ஒரு குறிப்பிட்ட அளவைக் கொண்டிருக்கும்போது அதே 1 GB ஹார்ட் டிஸ்க் ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ளைக் கொண்டு தயாரிக்கப்பட வேண்டும் அது இரு மடங்கு அளவு இருக்கும் எனவே 2 இன் ஃபேக்டர் மிகவும் முக்கியமானது இது ஒரு சிறிய மாற்றம் அல்ல ஃபேக்டர் 2 ஐ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தருகிறேன் ஆனால் விஷயம் என்னவென்றால் அதை கணக்கிடுதல் ஒரு சவாலான செயல் அதில் முதலாவது ஈடுபடும் மின்சாரத்தின் அளவைக் குறைப்பது மற்றொன்று இருக்கும் அளவைக் குறைப்பது ஏனென்றால் சில செயல்களைச் செய்ய மின்சாரம் பயணிக்க வேண்டிய தூரத்தையும் இந்த அளவு பாதிக்கிறது மீண்டும் உங்களுக்கு IR துளி உள்ளது எனவே தேவையான மின்சாரத்தின் அளவைக் குறைத்திருந்தால் ஆனால் தூரத்தை இரட்டிப்பாக்கியிருந்தால் உண்மையில் எதையும் சேமிக்கவில்லை எனவே இது ஒரு சவால் தரவு சேமிப்பகத்தை செய்வதற்கு ஃபெரோ எலக்ட்ரிக் நிகழ்வுகளைப் பயன்படுத்த விரும்பினால் இது ஒரு சவாலான காரியம் இப்போது தரவு சேமிப்பைப் பொறுத்தவரை அது ஃபெரோ எலக்ட்ரிக் தொடர்பானது எனவே இப்போது LCD டிஸ்ப்ளேக்கள் தொடர்பாகவும் பார்ப்போம் LCD காட்சிகள் ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியளின் குறித்த கருத்து படத்தில் எங்கு நுழைகிறது மற்றும் நம்மிடம் உள்ள சில சாத்தியங்கள் என்ன பொதுவாக LCD டிஸ்ப்ளேக்களில் உள்ள 1 2 3 4 5 6 அடுக்குகளை இங்கே காணலாம் எனவே வழக்கமாக என்ன நடக்கும் என்றால் இது வழக்கமான லே அவுட் அமைப்பாகும் இந்த 6 அடுக்குகள் மிக மெல்லிய பகுதியில் உள்ளன எனவே 10 மைக்ரான் வகையான பகுதியின் கீழ் நம்மிடம் 6 அடுக்குகள் உள்ளன அது LCD டிஸ்ப்ளே ஆகும் எனவே காட்சியின் மைய பகுதி திரவ படிகத்தைக் கொண்டிருக்கும் அடுக்கு ஆகும் இப்போது திரவ படிகமானது வெவ்வேறு வழிகளில் தங்களைத் தாங்களே திசைதிருப்பக்கூடிய மாலிக்குள்களைக் கொண்டுள்ளது பின்னர் எலக்ட்ரிக் பீல்டை அடிப்படையாகக் கொண்டது அவை சில ஓரியண்டட் லே அவுட்களை கொண்டுள்ளன ஆனால் அவை திரவங்களைப் போல பாய்கின்றன அதாவது அவை திரவங்களைப் போன்ற பிஹேவியர்களைக் கொண்டிருக்கின்றன படிகங்களைப் போன்ற இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட பிஹேவியர்கள் அவற்றில் உள்ளன அதனால்தான் இந்த வகையான பொருளுக்கு இந்த பெயரிடப்பட்ட திரவ படிகத்தைப் பெறுகிறோம் மேலும் அவைகளின் திரவ படிக அமைப்பைக் காணலாம் அவை மின்சாரத் துறைக்கு பதிலளிக்கக்கூடியவை எனவே நீங்கள் எலக்ட்ரிக் பீல்டை பயன்படுத்துகிறீர்கள் அது படிகத்தை ஏதோ ஒரு திசையில் நிலைப்படுத்தும் நீங்கள் ஒரு பீல்டை பயன்படுத்தியவுடன் அவை அனைத்தும் தோராயமாக ஓரியண்ட் ஆகி இருக்கும் அவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வழியில் ஓரியண்ட் ஆகி இருக்கும் திரவ படிகங்கள் இருந்தால் அவை ஒரு திருப்பத்தைக் கொண்டிருக்கின்றன எனவே அவற்றின் வழியாக ஒளி இருந்தால் அது ஒளியைத் திருப்பும் இது ஒளியைத் திருப்ப முயற்சிக்கும் இது சம்பந்தப்பட்ட ஒரு வகையான கருத்து எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் மைய பகுதி திரவ படிகமாகும் மற்றும் இரண்டு எலக்ட்ரோடுகள் உள்ளன பின்னர் முன் அடுக்கில் ஒரு போலரைஷர் உள்ளது இந்த எடுத்துக்காட்டில் கோடுகள் ஹரிசாண்டலாக கிடைத்துள்ளன எனவே இதை ஹரிசாண்டல் என்று அழைக்கிறேன் இங்கே இந்த அடுக்கு ஒரு போலரைஷர் ஆனால் இங்கே எனக்கு கோடுகள் வெர்டிகலாக கிடைத்துள்ளன எனவே நான் வெர்டிகல் கோடு போடுவேன் இறுதியாக வலதுபுறத்தில் நமக்கு ஒரு பிரதிபலிக்கும் மேற்பரப்பு உள்ளது எனவே இது சம்பந்தப்பட்ட அடுக்குகளின் தொகுப்பாகும் இப்போது என்ன நடக்கிறது என்றால் ஒளி மூலம் வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது எனவே முன்னால் இருக்கும் இந்த போலரைஷர் ஹரிசாண்டல் போலரைஷர் ஒளியை ஹரிசாண்டல் திசையில் போலரைஷடான ஒளியை மட்டுமே செய்கிறது இந்த முதல் அடுக்கு வழியாக செல்கிறது மற்ற அனைத்து வெளிச்சங்களும் அடுக்கு வழியாக செல்வதைத் தடுக்கின்றன எனவே சில ஒளி செல்கிறது இவை அனைத்தும் ஹரிசாண்டல் திசையில் பிளேன் போலராஸ்டு செய்யப்பட்டுள்ளது எனவே அது ஒரு வெளிப்படையான எலக்ட்ரோடு வழியாக சென்று அந்த எலக்ட்ரோடை தாண்டி தொடர்ந்து திரவ படிக அடுக்கு வழியாக செல்கிறது அது கடந்து செல்கிறது முதலில் இந்த அடுக்கு வழியாக செல்கிறது பின்னர் அது இந்த வெளிப்படையான எலக்ட்ரோடு வழியாக செல்கிறது பின்னர் திரவ படிக அடுக்கு வழியாக செல்கிறது திரவ படிக அடுக்கில் மாலிக்குள்களின் ஓரியன் டேசனின் அடிப்படையில் ஒளி முறுக்கப்படுகிறது இப்போது அந்த நேரத்தில் இரண்டாவது எலக்ட்ரோடுக்கும் நான்காவது எலக்ட்ரோடுக்கும் இடையில் சரியான வகையான திறனைப் பயன்படுத்தினால் பின்பு ஹரிசாண்டலாக தொடங்கிய அந்த ஒளியை நாம் பார்க்கலாம் நான்காவது எலக்ட்ரோடிலிருந்து வரும் போது அதை வெர்டிகல் நிலைக்கு நகர்த்தலாம் ஏனெனில் அது திரவ படிக அடுக்கு வழியாக வந்து நான்காவது எலக்ரோடில் நுழைகிறது இப்போது இது நான்காவது எலக்ட்ரோடை தாண்டிய பிறகு அது இங்கே ஐந்தாவது அடுக்காக இருக்கும் போலரைசர்க்கு வரும் இது இங்கே ஐந்தாவது அடுக்குக்கு வந்து சேரும் இது வெர்டிகல் திசையில் போலரைஸ்டு செய்யப்படும் ஒரு போலரைசர் ஆனால் ஹரிசாண்டல் திசையில் போலரைஸ்டு செய்யபட்ட ஒரு ஒளியுடன் நாம் தொடங்கினோம் அதை இப்போது வெர்டிகல் திசையில் போலராஸ்டு ஒளியாக திருப்பப்பட்டது எனவே வெர்டிகல் போலரைசர்க்கு வரும்போது அது செல்ல முடிகிறது ஏனெனில் அந்த வெர்டிகல் ஒளியை வெர்டிகலாக போலரைஸ்டு செய்த வழியில் செல்ல அனுமதிக்கிறது எனவே இது சென்று ஆறாவது அடுக்கான பிரதிபலிக்கும் மேற்பரப்பை தாக்கும் பின்னர் திரும்பி வரும் எனவே இது பின்புறத்தில் சரியான ரிவர்ஸ் செய்கிறது அது மீண்டும் வெர்டிகலாக வருகிறது இது போலரைசர் வழியாக வருகிறது திரவ படிகக் காட்சியின் இருபுறமும் உள்ள 2 எலக்ட்ரோடுகலுகான ஆற்றல் காரணமாக அது ஹரிசாண்டல் நிலைக்குத் திரிகிறது பின்னர் முன்னால் வருகிறது இது போலராஸ்டு செய்த ஹரிசாண்டல் திசையாகும் அது ஹரிசாண்டல் திசையில் உள்ளது எனவே இந்த சூழ்நிலையை அமைக்கும் போது நீங்கள் பார்க்கும்போது காட்சி பிரகாசமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே ஒளி உள்ளே சென்று மீண்டும் வருகிறது எனவே ஒரு பிரகாசமான காட்சியைக் பார்க்கலாம் இப்போது இந்த திருப்பம் போன்ற சில பகுதிகளில் நீங்கள் திறனைப் பயன்படுத்தினால் அந்த பகுதிகளில் மாலிக்குள் ஒளியை ஹரிசாண்டல் திசையிலிருந்து வெர்டிகலாக திருப்பாது எனவே இது சில சீரற்ற திருப்பங்களைச் செய்கிறது அது ஹரிசாண்டல் திசையிலிருந்து வெர்டிகலாக செல்லவில்லை எனவே அந்த ஒளி இரண்டாவது போலரைசர் வழியாக செல்லும்போது அது வெர்டிகல் திசையில் போலராஸ்டு செய்யப்படாது அது இரண்டாவது போலரைசர் வழியாக செல்லாது அது அந்த கண்ணாடியையோ அல்லது பிரதிபலிக்கும் மேற்பரப்பையோ அடையவில்லை அது பின்னால் திரும்பி வராது இதன் விளைவாக அந்த பகுதியில் ஒளியைக் பார்க்க முடியாது எனவே மாலிக்குள் திருப்பத்தின் போலரைசேஷன் சரியாக இல்லாத இடங்களில் ஒளி மீண்டும் வருவதை நாம் பார்க்க முடியாது அது சரியாக முறுக்கப்பட்ட இடத்தில் ஒளி மீண்டும் வருவதைக் பார்க்கலாம் எனவே இப்படித்தான் நாம் கண்டுபிடித்தோம் இரு பகுதிகளை இருட்டாக இருக்க வைக்கலாம் சில பகுதிகள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் அதுதான் காட்சியைப் பெறுகிறது எனவே கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் ஏதாவது எழுதினால் அதை கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் பெறலாம் பின்னர் இதை நீங்கள் செய்யலாம் எனவே மீண்டும் நாம் அதில் சில வண்ணங்களைச் சேர்க்கலாம் பின்னர் நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் நாம் 3 பிக்சல்களைச் சேர்த்தவுடன் வண்ணத்தைப் பார்க்கத் தொடங்கலாம் ஆனால் பொதுவாக இது செயல்முறை எனவே இங்கேயும் கணினி வேகமாக பதிலளிக்க விரும்பினால் அந்த திரவ படிகங்களுக்கு ஃபெரோ எலக்ட்ரிக் நானோ பொருள்களை சேர்க்க முடியுமா என்பது சுவாரஸ்யமானது பின்னர் அது விரைவாக பதிலளிக்க அவர்களுக்கு உதவும் இது சாத்தியமான சிறிய மாற்றங்களுக்கு கூட பதிலளிக்க உதவும் எனவே இரண்டும் மீண்டும் ஆற்றலைக் குறைக்கும் கண்ணோட்டத்தில் இருப்பதால் ஃபெரோ எலக்ட்ரிக்ஸைப் பயன்படுத்துவது சாத்தியமானதாக இருக்கும் அதாவது LCD யின் மறுமொழி நேரத்தைக் குறைக்கலாம் இது தேவையான ஆற்றல் சக்தியின் அளவையும் குறைக்கும் இது காட்சி செயல்பட தேவையான சக்தியைக் குறைக்கிறது எனவே இந்த இரண்டு விஷயங்களும் செய்யும் அல்லது குறைந்தபட்சம் இது இந்த இரண்டு காரியங்களையும் செய்யும் சாத்தியக்கூறு உள்ளது மற்றும் நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் அவற்றில் எது பெரிய நிகழ்வு என்பதை இது உருவாக்குகிறது ஆனால் நிச்சயமாக இது இந்த செயல்முறையைச் செய்யத் தேவையான சக்தியைக் குறைக்க உதவும் எனவே நானோ அளவிலான ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்களை வளர்ப்பதில் ஆர்வம் உள்ளது மீண்டும் சிறிய அளவிலான காட்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் தரவு சேமிப்பைப் போலவே காட்சிக்கு அறிந்திருந்தபடி பிக்சல் அளவு மிகவும் முக்கியமானது பிக்சல் அளவு சிறியது ஆகையால் பிக்சலேட்டட் செய்யப்பட்ட பெரிய சதுரங்களைக் காட்டிலும் காட்சி தொடர்ச்சியாகத் தோன்றுகிறது பின்னர் பார்க்கும் படத்தை விரும்பவில்லை நீங்கள் மிகச் சிறந்த பிக்சல்களை விரும்புகிறீர்கள் இதனால் படம் மென்மையாகவும் அழகாகவும் தெரிகிறது எனவே இது நானோமீட்டர் அளவிலான ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியளாக இருந்தால் நிச்சயமாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே காந்த சேமிப்பு மற்றும் LCD டிஸ்ப்ளேக்கள் இரண்டையும் பார்த்தோம் இவை இரண்டும் நாம் பணிபுரியும் தொழில்நுட்பங்களைப் போன்றவை நாம் மிகவும் விரிவாகப் பயன்படுத்துகிறோம் நானோ அளவிலான ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் கிடைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் பார்த்த ஃபெரோ எலக்ட்ரிக் நிகழ்வுகளின் கருத்தை நாம் பார்த்தோம் மேலும் பல்வேறு சீர்குலைக்கும் சக்திகளின் காரணமாக வழக்கமாக நானோ அளவிற்குச் செல்லும்போது பல அமைப்புகளில் ஃபெரோ எலக்ட்ரிக் பிஹேவியர்களைக் காண முடியாது என்பதையும் நாங்கள் கவனித்தோம் இது நமக்கு காட்டப்படவில்லை கொடுக்கப்பட்ட பீல்டு இல்லாத நிலையில் நீடித்த போலரைசேசன் எனவே அது ஒரு சவாலாகும் எனவே மக்கள் என்ன செய்தார்கள் உண்மையில் வகுப்பின் முடிவில் சில குறிப்புகளுக்கு உங்கள் கவனத்தை ஈர்க்கிறேன் எனவே சில அறிக்கைகள் இருந்தன எடுத்துக்காட்டாக ஹாஃப்னியம் ஆக்சைடு அடிப்படையிலான அமைப்பில் மிகச் சிறிய நானோமீட்டர் அளவில் ஃபெரோ எலக்ட்ரிக் பிஹேவியர்களைக் பார்க்க முடிந்தது என்று அவர்கள் கண்டறிந்தனர் அதே நேரத்தில் அவை சற்று பெரிய துகள் அளவுகளுக்குச் சென்றபோது அவை உண்மையில் ஃபெரோ எலக்ட்ரிக் பிஹேவியர்களைக் இழந்தன எனவே இது எதிர்மறையானது மற்றும் உண்மையில் அவர்கள் வேறு பல அமைப்புகளில் கண்டதற்கு நேர்மாறானது அவர்கள் அதை கணினியில் கண்டறிந்தனர் ஆரம்பத்தில் இது சோதனைகள் செய்யப்பட்ட விதம் அல்லது மாதிரியின் முதலியவற்றின் சில கலைப்பொருட்கள் என்று சில உணர்வு இருந்தது ஆனால் இந்த ஹாஃப்னியம் ஆக்சைடு அடிப்படையிலான அமைப்பின் நானோ துகள்களில் இது ஏன் நிகழ்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள இன்னும் சில சிந்தனைகள் தேவைப்பட்டன அது என்னவென்றால் துகள்கள் பெறுவது ஒரு விஷயம் ஏனென்றால் பால் மில்லிங் மற்றும் பலவற்றைச் சொல்லலாம் ஆனால் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வு செய்ய மற்றொரு குழு உண்மையில் ஃபெரோ எலக்ட்ரிக் மெல்லிய பிலிம்சை பார்த்தது எனவே அவர்கள் ஃபெரோ எலக்ட்ரிக் மெல்லிய பிலிம்சை பார்த்தார்கள் ஃபெரோ எலக்ட்ரிக் பண்பை பெற முடியுமா அல்லது பிலிமின் தடிமன் அடிப்படையில் சக மின்சார பண்புகளை இழந்து விடுமா என்று பார்க்க வேண்டும் எனவே இந்த வழியில் அளவைக் கட்டுப்படுத்தவும் என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கவும் முடிகிறது சில சப்ஸ்டிரேட் எடுக்கப்பட்டு அதன் மீது இந்த படம் டெபாசிட் செய்யப்படுகிறது பின்னர் அவர்கள் ஃபெரோ எலக்ட்ரிக் பிஹேவியர் பற்றி ஆய்வு செய்தனர் எனவே நடந்தது உண்மை என்று அவர்கள் கண்டறிந்தனர் உண்மையில் மிகச் சிறிய அளவுகளில் ஃபெரோ எலக்ட்ரிக் பிஹேவியர்களைக் காண முடிந்தது ஆனால் அவை சுமார் 10 நானோமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவைக் கடந்தால் அவை அடர்த்தியான பிலிம்களுக்கு தடிமனாக கடக்க ஆரம்பித்ததும் ஃபெரோ எலக்ட்ரிக் பிஹேவியர் மறைந்துவிட்டது எனவே ஒருவிதமான நானோ நிகழ்வு நடக்கிறது என்பதை அவர்களால் உறுதிப்படுத்த முடிந்தது இதுதான் செயல்படுத்துகிறது எனவே நானோ அளவிற்கு தனித்துவமான ஒன்று உள்ளது எனவே நானோ நிகழ்வாக நீங்கள் அழைக்கக்கூடிய ஏதோ நடக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட அமைப்பிற்கு நானோ அளவுகளில் ஃபெரோ எலக்ட்ரிக் பிஹேவியர் காட்ட உதவுகிறது ஆனால் இது உண்மையில் பெரிய அளவுகளில் மறைந்துவிடவில்லை அவர்கள் படித்தபோது ஒரு முக்கியமான அளவுருக்கள் என்னவென்றால் அவை பிலிம்சை தயாரிக்கும் சப்ஸ்டிரேட் எனவே நீங்கள் வழக்கமாக இந்த வகையான ஒரு சப்ஸ்டிரேட் வைத்திருக்கிறீர்கள் நான் சில திடமான பொருள்களைக் குறிக்கிறேன் அது வலுவானது அதற்கு மேல் நீங்கள் பிலிம்சை டெபாசிட் செய்கிறீர்கள் சரி பின்னர் நாங்கள் பிலிம்சை படிக்கிறோம் எனவே சப்ஸ்டிரேட் அணுக்களின் இடைவெளி இருப்பதைக் கண்டறிந்தனர் எனவே இந்த இரண்டு அணிகளுக்கும் இருந்த அசல் படிக அமைப்பை அடிப்படையாகக் கொண்டு இந்த பகுதியில் அணு இடைவெளியின் படத்தில் உள்ள இன்டர்அட்டாமிக் இடைவெளியைக் காட்டிலும் குறைவாக இருந்தது எனவே இதன் பொருள் என்னவென்றால் எந்தவொரு அமைப்பிலும் இருக்கும் அணுக்களைப் பார்த்தால் பொதுவாக என்ன நடக்கும் எனவே உங்களிடம் அணுக்கள் இருக்கும் இவை சப்ஸ்டிரேட் உடன்தொடர்புடைய அணுக்கள் மற்றும் நம்மிடம் பல அணுக்கள் உள்ளன எனவே அந்த அணுக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன இதற்கு மேல் பிலிம் அடுக்கை வைக்க வேண்டும் பொதுவாக என்ன நடக்கிறது என்றால் அணுக்கள் வரிசையில் நிற்கின்றன ஏனென்றால் அவை மற்ற இடங்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்த அளவு ஆற்றலைக் கொண்டிருக்கிறது எனவே படிக அமைப்பு இருபுறமும் ஒரே படிக அமைப்பைத் தக்கவைக்க முயற்சிக்கிறது அதாவது ஒட்டுமொத்த அமைப்பிலும் குறைந்த ஆற்றல் இருக்கும் எனவே அவை வரிசைப்படுத்த முயற்சி செய்யும் எனவே இப்போது உங்கள் அசல் மெட்டீரியல் உண்மையில் பெரிய இடைவெளியைக் கொண்டிருந்தால் அதை இங்கே பெரிதுபடுத்துகிறேன் எனவே ஒரு தனி மெட்டீரியளாக அது போன்ற இடைவெளியைக் கொண்டிருந்தது பரவலான இடைவெளியில் உள்ள ஒரு மெட்டீரியளை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அதை வலதுபுறமாக கட்டாயப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் எனவே அப்படி செய்வதன் மூலம் உண்மையில் அந்த மெட்டீரியலின் மீது அழுத்தத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் அது ஒரு சுருக்க திசையில் திணறுகிறது எனவே சில நிலைமைகளின் கீழ் உண்மையில் ஃபெரோ எலக்ட்ரிக் பிஹேவியர் காண்பிக்கும் பொருளின் திறனில் இந்த ஸ்ட்ரெயின் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அவர்கள் கண்டறிந்தனர் அடிப்படையில் நீங்கள் மேலும் மேலும் அணுக்களைச் சேர்க்கும்போது மேலே அணுக்களைச் சேர்த்துக் கொண்டே இருப்பீர்கள் பின்னர் அது அந்த மெட்டீரியலின் அசல் இடைவெளியைக் கொண்டிருக்கும் எனவே மெட்டீரியல் அப்படித்தான் செயல்படுகிறது அடுக்கு மெல்லியதாக இருந்தால் சப்ஸ்டிரேட் தாக்கம் அதிகமாக இருக்கும் அடுக்கு தடிமனாக இருந்தால் சப்ஸ்டிரேட் தாக்கம் குறைவாக இருக்கும் எனவே அந்த இன்டர்பேஸ்லிருந்து விலகிச் செல்லும்போது அடுக்கு சொந்த பிஹேவியர் என்பதால் அந்த இன்டர்பேஸ் உடன் நெருக்கமாக இருப்பது மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் ஸ்ட்ரெயின் பயன்படுத்தும்போது இது நடப்பதாகத் தெரிகிறது என்பதை அவர்களால் பார்க்க முடிந்தது எனவே முதலில் இந்த நிகழ்வு உண்மையாக நடக்கிறது மற்றும் அது நானோ அளவில் நடக்கிறது கம்ப்ரசிவ் அழுத்தம் இருப்பதால் அது நடக்கிறது எனவே பின்னர் அவர்கள் நானோ பொருளை இன்னும் விரிவாக ஆராய்ந்தனர் இன்னும் நிறைவுறாத அந்த பேண்டுகளின் மிகப் பெரிய மேற்பரப்பு ஆற்றல் காரணமாக மிகச் சிறிய துகள் அளவுகளில் அவை ஒவ்வொன்றையும் அடைய முயற்சிக்கின்றன என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தனர் மற்றும் அவை நிறைவு செய்ய அந்த துகள்களை திறம்பட அமுக்குகின்றன அவை துகள்களை அமுக்குகின்றன அந்த அமைப்பில் துகள்களின் மேற்பரப்பில் உருவாக்கப்படும் உயர் அழுத்தமாக மாறிவிடும் என்று நீங்கள் நினைக்கலாம் அந்த பிணைப்புகளை நிறைவு செய்ய மிகவும் கடினமாக முயற்சிக்கிறது அங்கு நடக்கும் அந்த வகையான போட்டி விஷயம் கணினியில் உருவாக்கப்படும் ஒரு ஸ்ட்ரெயின்க்கு வழிவகுக்கிறது எனவே இந்த செயல்முறையின் நேரடி விளைவாக கணினியில் சில விகாரங்கள் உருவாகின்றன இந்த பிணைப்புகள் அனைத்தும் ஒன்றோடொன்று போட்டியிடவும் கம்ப்ரஸ் செய்யவும் முயற்சிக்கின்றன எனவே மெல்லிய பிலிம் அடிப்படையிலான சோதனைகளைப் பயன்படுத்தி சில குழுக்களால் கட்டுப்பாட்டு நிலைமைகளில் நிரூபிக்க முடிந்தது நானோ துகள்களில் காணப்படும் நிகழ்வுகள் பால்மில்லிங் போன்ற பிற வழிகளால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன எனவே இது தெரிந்து கொள்வதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் எப்படி நானோ அளவிலான நிகழ்வுகளை விசாரிக்க முயன்றார்கள் என்பதைப் பாருங்கள் அதாவது நான் சொல்கிறேன் வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விஷயங்களை முயற்சித்திருக்கிறார்கள் நானோ பொருட்களுடன் தொடர்புடைய அறிவியலைச் செய்யும்போது சின்தசிஸ் நுட்பம் முக்கியமானது ஏனெனில் சின்தசிஸ் நுட்பம் அதன் சில தனித்தன்மையைக் கொண்டுவருகிறது நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக அதைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது குறைந்தபட்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் சில நிகழ்வுகளைப் பார்த்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள் பின்னர் இந்த விஷயங்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறீர்கள் இந்த ஸ்ட்ரெயின் இருக்கிறது பின்னர் பலவற்றைக் கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு முடிவை அடைய முயற்சிக்க வேண்டும் எனவே பால் மில்லிங் துகள்களுக்கு வேறுபட்ட நிலைமைகளைத் தருகிறது அவை சுத்தப்படுத்தப்படுகின்றன அவை உடைக்கப்படுகின்றன ஆனால் அது அசுத்தங்களை அறிமுகப்படுத்தக்கூடும் நாம் ஏற்கனவே ஒரு நானோ அளவிலான பொருளைப் பற்றி பேசி இருக்கின்றோம் அதில் சில அணுக்களில் அசுத்தங்கள் இருந்தாலும் கூட அது அசுத்தங்களின் குறிப்பிடத்தக்க சதவீதமாகும் உங்களிடம் அளவுகளில் மாறுபாடு இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட அளவை மட்டுமே நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்று சொல்வதற்கு போதுமான கட்டுப்பாடு இல்லை எனவே அதனுடன் தொடர்புடைய அந்த தனித்துவங்கள் உள்ளன மெல்லிய பிலிம் மறுபுறம் நீங்கள் மெல்லிய பிலிமின் தடிமன் அளவிட முடியும் பொதுவாக மெல்லிய பிலிம்கள் அதிக வெற்றிட நிலைமைகள் மற்றும் மிகவும் சுத்தமான நிலைமைகளின் கீழ் தயாரிக்கப்படுகின்றன எனவே மிகவும் தூய்மையான தயாரிப்பைப் பெறுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது எனவே அதிக நம்பிக்கையுடன் பார்க்கும் பண்பு வேறு எதையாவது விட அந்த குறிப்பிட்ட ஆக்சைடு அடுக்கின் பண்பு என்று நீங்கள் கூறலாம் எனவே நீங்கள் அந்த வகையான கட்டுப்பாட்டைப் பெறுகிறீர்கள் ஆனால் அது ஒரு துகள் அல்ல எனவே நீங்கள் அந்த மெல்லிய பிலிமிலிருந்து சில முடிவுகளை மற்றொரு சின்தசிஸ் செயல்முறைக்கு விரிவுபடுத்த முயற்சிக்கிறீர்கள் இது பால் மில்லிங் வகையான செயல்முறையாகும் இரண்டு நிகழ்வுகளிலும் ஏன் ஒரு நிகழ்வு காணப்படுகிறது என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது சில அழுத்தங்கள் இருப்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் செய்யும் மற்றொரு பரிசோதனையில் வேறு ஏதாவது இருக்கலாம் மெல்லிய பிலிமிலோ அல்லது எந்தப் பிலிமிலோ இதைப் பிரதிபலிக்கும் துகள் உருவ அமைப்பில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் எனவே இது போன்ற சுவாரஸ்யமான வேலைகள் நிறைய உள்ளன இது எங்கு செய்யப்பட்டது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே நானோ மெட்டீரியல்களுக்கு செல்ல ஒரு பாதை இருப்பதைக் காண்கிறோம் இது ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் பிகேவியர் கொண்டது உண்மையில் நானோ அளவிலான இந்த ஃபெரோ எலக்ட்ரிக் பிகேவியர் மிகவும் தனித்துவமாகக் கொடுக்கும் மெட்டீரியல்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் அதைப் பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமானது எனவே இங்கே நீங்கள் சென்று பார்க்கக்கூடிய இரண்டு குறிப்புகள் உள்ளன இது இயற்கைப் பொருட்களில் மிக சமீபத்திய குறிப்பு இது தொகுதி மற்றும் பலவற்றைக் காணலாம் இது நீங்கள் பார்க்கக்கூடிய 2018 வெளியீடாகும் எபிடாக்ஸியலி ஸ்ட்ரெயின்டு ஹாஃப்னியம் சிர்கோனியம் ஆக்சைடு மெல்லிய பிலிம்களில் ரோம்போஹெட்ரல் ஃபெரோ எலக்ட்ரிக் ஃபேஸ் பேச்சுக்கள் மற்றும் இதைச் செய்த குழு இது எனவே இந்த குறிப்பிட்ட அமைப்பின் மிகப் பெரிய விவரங்கள் குறிப்பிட்ட அமைப்பைப் பொறுத்தவரை அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த அளவீடுகளை எவ்வாறு செய்ய முடிந்தது அவர்கள் எவ்வாறு ஒரு கோட்பாட்டைக் கொண்டு வர முடிந்தது அவை விஷயங்களை எவ்வாறு இணைக்கின்றன என்பதைப் பார்க்கலாம் ஃபெரோ எலக்ட்ரிக் பயன்பாடு குறித்து சில குறிப்புகள் உள்ளன நெமடிக் திரவ படிகங்களில் நானோ மெட்டீரியல்கள் எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு நான் இங்கே உங்களுக்குக் காண்பிக்கிறேன் நீங்கள் சென்று குறிப்புகளைப் பார்த்தால் இதுபோன்ற பல குறிப்புகளை நிச்சயமாகக் காணலாம் நிச்சயமாக அவற்றைப் பார்க்க முடியும் அந்த சரியான யோசனையை சிறிது நேரத்திற்கு முன்பு நாம் விவாதித்தோம் எனவே சுருக்கமாக நானோ அளவிலான ஃபெரோஎலக்ட்ரிசிட்டி அல்லது ஃபெரோ எலக்ட்ரிக் பிகேவியர் பொதுவாக உடைந்து போவதைக் காணலாம் அதே நேரத்தில் சில அமைப்புகளில் சுவாரஸ்யமாக ஃபெரோ எலக்ட்ரிக் பிகேவியர் தெரியும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உண்மையில் குறிப்பாக நானோ அளவிலான மைக்ரோ ஸ்கேலுக்கு மாறாக நானோ அளவிலான இந்த ஃபெரோஎலக்ட்ரிசிட்டிக்கு நிறைய பயன்பாடுகள் உள்ளன என்பதைக் கண்டுபிடிப்பதற்கான வழிகள் உள்ளன அதாவது இரண்டு முக்கிய தொழில்நுட்பங்களைப் பொறுத்தவரையில் தரவு சேமிப்பகத்தில் ஆர்வமாக இருப்போம் இவை இரண்டையும் நான் காண்பிப்பேன் இன்று நவீன உலகில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஃபெரோஎலக்ட்ரிசிட்டியைக் காட்டும் இந்த நானோ மெட்டீரியல்களுக்கு சில தேவை இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே முதலில் அவற்றை சுவாரஸ்யமாக்குவது அவை எவ்வாறு நடந்து கொள்கின்றன ஏன் நடந்து கொள்கின்றன என்பதைப் புரிந்துகொள்வது மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் எனவே மேற்பரப்பு அழுத்தத்தைக் காண்பிக்கும் ஆய்வுகள் பற்றி பார்க்கலாம் அவை நானோ மெட்டீரியல்களின் விஷயத்தில் அவற்றின் வளைந்த மேற்பரப்பு மற்றும் பலவற்றின் காரணமாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் அந்த மேற்பரப்பு அழுத்தம் அதிகமாக இருப்பதால் அதிக எண்ணிக்கையிலான நிறைவுறாத பிணைப்புகள் உள்ளன அந்தத் துகள் கம்ப்ரசிவ் சக்திக்கு திறம்பட பங்களிக்கிறது மற்றும் அறை வெப்பநிலையிலும் வளிமண்டல அழுத்தத்திலும் ஃபேஸ் வரைபடத்தின் படி நிலையான ஒரு ஃபேஸ்லிருந்து நகரும் அழுத்தத்தின் காரணமாக அது உருவாகிறது இது அறை வெப்பநிலையில் இருக்கும் மற்றொரு ஃபேசிற்கு அதிக அழுத்தத்தில் உள்ளது நீங்கள் அப்ளை செய்யவில்லை என்றாலும் பிசிகலி எந்த அழுத்தத்தையும் பயன்படுத்துவதாகத் தெரியவில்லை அதை நீங்கள் ஒரு சிலிண்டரில் சிறிது அழுத்தம் கொடுக்கவில்லை அல்லது அத்தகைய எந்தவொரு விஷயத்திலும் கம்ப்ரஸ் செய்யவில்லை அத்தகைய எந்தவொரு அழுத்தத்தையும் பயன்படுத்தவில்லை ஆனால் இன்னும் அமைப்பால் அழுத்தம் உருவாகி வருவதாகத் தெரிகிறது மேலும் இது ஒரு ஃபேசிலிருந்து இருந்து மற்றொரு ஃபேசிற்கு செல்ல உதவுகிறது ஏனெனில் ஃபேஸ் வரைபடம் கூறுகிறது போல் அந்த அமைப்பின் ஃபேஸ் வரைபடத்தால் டிக்டேட் செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகளின் கலவையானது நானோ அளவிலான ஒரு ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்களை கொண்டிருக்க உதவுகிறது எனவே இது தான் நமது வகுப்பிற்கான சுருக்கம் நானோ அளவிலான ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்களின் மிகவும் சுவாரஸ்யமான பயன்பாடு மற்றும் நிகழ்வு மற்றும் அதன் பின்னால் உள்ள அறிவியல்